இப்போது C2 மின்தேக்கிக்கு வருவோம் மற்றும் மின்தேக்கி C2 க்கான தடையை கணக்கிடும் போது சுயாதீன மூலமானது நிச்சயமாக பூஜ்ஜியமாக அமைக்கப்படுகிறது எனவே அது ஒரு குறுகிய சுற்று ஆகும் இது ஒரு மின்னழுத்த மூலமாகும் இது பூஜ்ஜியமாகும் மற்றும் மின்தேக்கி C1 சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம் அதுவும் ஒரு குறுகிய சுற்று எனவே இப்போது இந்த சுற்று சுற்றி பெட்டியை வரைகிறேன் C2 முழுவதும் தோன்றும் மின்தடை என்ன இணைப்பு இப்படி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எங்களிடம் இந்த சுற்று மற்றும் அதன் வெளியீட்டு முனையங்கள் உள்ளன C2 இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் RL உள்ளது இது தரை எனவே இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் இவை தேடும் நீங்கள் ஒரு எதிர்ப்பைக் காண்பீர்கள் ஏனெனில் இது ஒரு நேரியல் சுற்று என்பதால் எதிர்ப்பாக இருக்கும் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த எதிர்ப்பானது ரூட் வெளியீடு தவிர வேறில்லை இந்த சுற்றுக்கு எதிர்ப்பு எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மின்சுற்றின் வெளியீட்டு எதிர்ப்பைக் கணக்கிடுவது மற்றும் C2 அதன் எதிர்வினைRL Rout அல்லது C2 மொத்த எதிர்ப்பை விட 1 0C2 மொத்த எதிர்ப்பை விட மிகச் சிறியது என்பதை உறுதிப்படுத்தவும் 1 0RL Rout ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே Rout மதிப்பு என்ன மீண்டும் கணக்கிட மிகவும் எளிதானது எங்களிடம் Rs இங்கே உள்ளது மற்றும் MOS டிரான்சிஸ்டரின் கேட் மற்றும் வடிகால் இடையே RG உள்ளது கட்டுப்பாட்டு மூல gmVGS இது VGS இது மூல முனையம் மேலும் வடிகால் முனைக்கும் தரைக்கும் இடையே உள்ள எதிர்ப்பைக் கண்டறிய முயற்சிக்கிறோம் மற்றும் நாம் என்ன செய்வது வழக்கம் போல் நாம் ஒரு மின்னழுத்த மூல VTEST ஐப் பயன்படுத்தலாம் மற்றும் தற்போதைய ITEST ஐக் கண்டறிந்து VTESTITEST விகிதத்தை எடுத்துக் கொள்ளலாம் எனவே மீண்டும் இதைச் செய்ய பல வழிகள் உள்ளன சர்க்யூட் பகுப்பாய்வில் ஒரு பயிற்சியாக இதை நீங்களே முயற்சிக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் இப்போது நீங்கள் நிச்சயமாக வழக்கமான கிர்ச்சாஃப் சட்டத்தை எழுதி அதை கண்டுபிடிக்க முடியும் நான் செய்வது அதிலிருந்து சற்று வித்தியாசமானது அடிப்படையில் இந்த மின்னழுத்த மூலமானது இந்த மின்தடை பிரிப்பான் முழுவதும் தோன்றுவதை நான் கவனிப்பேன் மூலம் நீங்கள் குழப்பமடைந்தால் கிர்ச்சாஃப் இன் தற்போதைய சட்டத்தை இந்த முனையிலும் இந்த முனையிலும் எழுதுங்கள் நீங்கள் முடிவைக் காண்பீர்கள் எனவே நான் அதை சற்று வித்தியாசமாக செய்வேன் இந்த VTEST இந்த மின்தடை பிரிப்பான் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் கேட் முனையமான இங்கிருந்து மின்னோட்டம் பாயவில்லை எனவே இங்குள்ள இந்த VGS என்பது எதிர்ப்புப் பிரிப்பான் விகித நேரங்கள் VTEST யைத் தவிர வேறில்லைVGS Rs RG RsVTEST மேலும் இந்தக் கிளையில் பாய்ந்து கொண்டிருக்கும் மின்னோட்டம் VTEST RG Rs தவிர வேறில்லை இங்கு பாயும் மின்னோட்டம் gmVGS ஆகும் இது மொத்தத்தில் gm மடங்கு ஆகும் எனவே மொத்த தற்போதைய ITEST இது ஒன்று மற்றும் ஒன்றுக்கு சமம் எனவே ITESTVTESTRG Rs gmVTEST Rs RG Rsமற்றும் இந்த விகிதத்தைத் தீர்ப்பதன் மூலம் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் RG RsgmRs1 என்பதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதைக் காண்கிறோம் எனவே அது எப்படி இருக்கிறது நீங்கள் இந்தக் கணக்கீடுகளைச் செய்யும்போது எப்போதும் ஒருவித நல்லறிவுச் சோதனைகளை வைத்திருப்பது நல்லது சில தீவிர நிகழ்வுகளை மதிப்பிடுவதன் மூலம் பதில் அர்த்தமுள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தைப் பற்றி சிந்திக்க முடியும் gm பூஜ்யம் என்று சொல்லலாம் அதாவது டிரான்சிஸ்டர் இல்லை எங்களிடம் மின்தடையங்கள் மட்டுமே உள்ளன பிறகு என்ன நடக்க வேண்டும் இந்த தற்போதைய ஆதாரம் மறைந்து இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே நீங்கள் பார்ப்பது அனைத்தும் RG மற்றும் Rs இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் gm ஐ பூஜ்ஜியமாக அமைத்தால் பதில் RG Rs எனவே இது நல்லறிவு சரிபார்ப்பை திருப்திப்படுத்துகிறது மேலும் இந்த விஷயங்கள் மிக முக்கியமானவை முதலாவதாக பல இயற்கணிதத்திற்குப் பிறகு நீங்கள் பெற்ற முடிவு சரியானதா என்பதைச் சரிபார்க்கவும் மேலும் சுற்று பற்றிய சில உள்ளுணர்வுகளைப் பெறவும் எனவே நீங்கள் வெளியீட்டு எதிர்ப்பைக் கணக்கிட்டவுடன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதைப் பயன்படுத்தி C2 இல் உள்ள தடையைக் கணக்கிடுவது மற்றும் C2 அதை விட பெரியதாக இருக்க வேண்டும் எனவே வடிகால் பின்னூட்டத்தைப் பயன்படுத்தி பொதுவான மூல பெருக்கியின் சிகிச்சையை இது நிறைவு செய்கிறது RG போதுமான அளவு பெரியதாக இருந்தால் அது ஒரு பொதுவான பெருக்கியாக வேலை செய்கிறது அது என்ன என்பதை நாங்கள் கணக்கிட்டுள்ளோம் மேலும் ஏசி இணைப்பு மின்தேக்கிகளுக்கான தடைகளையும் நாங்கள் கணக்கிட்டுள்ளோம் மின்தேக்கி C2 இல் உள்ள தடைகளை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் அதனால் அது ஒரு குறுகிய சுற்று போல் தோன்றுகிறது அதுதான் இந்த நிலை இப்போது ஒரு நிலையான கேட் சோர்ஸ் பயாஸ் மூலம் அசல் பொதுவான மூல பெருக்கியுடன் நாம் விவாதித்தது போல இந்த நிலை மின்தேக்கி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெருக்கியின் ஆதாயம் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்கிறது அதாவது மின்தேக்கி குறுகியதாக இருப்பதன் அர்த்தம் C2 இந்த தடையை பூர்த்தி செய்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய சிக்னல் ஆதாயத்தைப் பெறுவீர்கள் மேலும் இது C2 உண்மையில் ஒரு குறுகிய சுற்று அல்லது அது ஒரு எண்ணற்ற பெரிய மின்தேக்கியாக இருந்தால் நீங்கள் பெற்றதற்கு மிக நெருக்கமாக இருக்கும் இப்போது மின்தேக்கி C2 க்கான மற்றொரு சாத்தியமான தடையையும் நாங்கள் விவாதித்தோம் இங்குள்ள VDS மின்னழுத்தம் V0 போலவே இருக்க வேண்டும் என்று பலமுறை விரும்புகிறோம் இப்போது இந்த நிபந்தனை சில சூழ்நிலைகளில் திருப்தி அடைந்தால் வடிகால் மூல மின்னழுத்தம் முழுவதும் இந்த சமிக்ஞை VDS ஆனது வெளியீட்டு மின்னழுத்தம் V0 ஐ விட கணிசமாக அதிகமாக இருக்க முடியும் எனவே V0 போலவே VDS ஆக இருக்க மாட்டோம் அப்படியானால் நாம் முன்பு விவாதித்தபடி இந்த கட்டுப்பாடு C2 ஆக இருக்கும் 1 0RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே பல முறை நீங்கள் இந்த தடையையும் பயன்படுத்துகிறீர்கள் முன்பு போலவே நீங்கள் திருப்தி அடைந்தால் நீங்கள் தானாகவே திருப்தி அடைவீர்கள் இதுவே வலுவான நிலை